ஹலோ இந்த வகுப்பில் கார்பனிலிருந்து பெறப்பட்ட நேனோ மெட்டீரியல் அதாவது கார்பன் நானோ டியூபை பற்றி பார்க்க இருக்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களாக பலருக்கு இதை அவர்களது படிப்புக்காகவும் பல்வேறு பயன்பாடுகளில் உபயோகப்படுத்துவதற்காகவும் மிக முக்கியமான மெட்டீரியல் ஆக இருந்து வருகிறது இன்று நாம் கார்பனை பற்றி மற்றும் அதனுடன் தொடர்புடைய சில விஷயங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் I கார்பன் நானோ டியூபை பற்றி பார்க்க இருக்கிறோம் சில ஜர்னல் வெளியீடுகளில் கார்பன் நானோ டியூபை பற்றிய ஆய்வுகளில் படிக்கும்போது தேவைப்படுவதால் கார்பனை பற்றிய நாமன்கிலேச்சர் அறிந்து கொள்வது அவசியமாகிறது இதன் ஆரம்பமாக நாம் ஒரு தோராயமான படத்தை வரைவதன் மூலம் நானோ டியூபை பற்றியும் அதனை விளக்க சில நம்பர்களையும் அறிந்து கொள்ள முடியும் பொதுவான ஒரு விளக்க உரையில் இவை ஒரு டியூப் என்று கருதுவோம் இங்கே நீங்கள் ஒரு சிலிண்டரை பார்க்கிறீர்கள் அதில் 2 முனை மூடிகளை இங்கு பார்க்கிறீர்கள் எனவே இங்கு செங்குத்தாக நிறுத்தப்பட்ட ஒரு சிலிண்டரின் 2 முனை மூடிகளை பார்க்கிறோம் இந்த சிலிண்டரின் குறுக்கு வெட்டு தோற்றம் இங்கே காண்பது போல் உள்ளது இப்போது இதைப்பற்றி சிலவற்றைக் கூற விரும்புகிறேன் அதன் விட்டத்தைப் பற்றியும் எப்படி கார்பன் அணுக்கள் ஒன்றுக்கொன்று ஒருவிதமான வரிசையில் உள்ளன என்பதைப் போன்ற சிலவற்றை பார்க்க இருக்கிறோம் முதலில் இதை செய்வதற்கு முன் ஒரு எளிமையான கிராஃப்பின் ஷீட்டில் இருந்து நாம் தொடங்குவோம் பின்பு இந்த கிராஃப்பின் ஷீட் மடிக்கப்பட்டு கார்பன் நேனோ டியூப் ஆக மாற்றப்படுகிறது பொதுவான கார்பன் நானோ ட்யூபுகளின் செயல்பாட்டில் இந்த மாதிரியான செயல்முறை செய்வதில்லை என்று நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன் வழக்கமான செயல்பாடுகளில் நாம் கிராஃப்பின் ஷீட்டை மடித்து பின்பு அதன்மூலம் கார்பன் நானோ டியூபை பெறுவதில்லை எனவே அந்த உண்மையான செயல்பாடுகளை அதாவது நேனோ டியூப் உருவாக்கம் மற்றும் சிந்தேசிஸ் ஆகியவைகளை பற்றி பின்வரும் வகுப்புகளில் காண்போம் நீங்கள் இங்கே பார்ப்பதுபோல் ஒரு ஷீட் உருளை வடிவம் ஆக்கப்பட்டு அதன்மூலம் ஒரு நேனோ டியூப் உருவாக்கம் உண்மையில் நடைபெறுவதில்லை எவ்வாறு ஷீட்டின் கட்டமைப்பு நேனோ ட்யூபின் கட்டமைப்புடன் தொடர்புபடுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் நன்றாக எளிதாக புரிந்து கொள்வதற்காக மட்டுமே நான் இவ்வாறாக இந்தப் படத்தை வரைந்துள்ளேன் எனவே இப்போது இந்த டியூபை பார்ப்போம் இதன் அரைக்கோள முனைகளை வெட்டி விடுகிறீர்கள் இப்போது இது ஒரு வெற்று குழலாக இருக்கிறது இந்த வெற்று குழலை ஒரு கத்திரியால் இவ்வாறு வெட்டுவதாக கொள்வோம் பின்பு அதன் முனைகளை திறந்தால் ஒரு ஷீட்டை பெறுகிறோம் எனவே இந்த முறையில் ஒரு டியூப் எவ்வாறு ஷீட்டுடன் தொடர்புடையது என்பதை இந்த அமைப்பு மூலமாக விவரித்தேன் ஆனால் உண்மையான ஆய்வில் கிராஃப்பின் ஷீட்டை உருளை வடிவமாக்கி அதன்மூலம் நானோ டியூபை பெறுகிறோம் முனை மூடிகளைப்பற்றி இப்போது நாம் பார்க்கப்போவது இல்லை இந்த செயல்பாட்டில் மூலமாக ரோலிங் மூலமாக எவ்வாறு டியூபுகள் உருவாக்கப்படுகின்றன என்பதையும் கிராஃப்பின் கட்டமைப்புக்கும் ட்யூபின் கட்டமைப்புக்கும் உள்ள தொடர்பு பற்றியும் நாம் அறிந்து கொள்ள முடியும் இப்போது நான் உங்களுக்கு இதன் செயல்பாட்டை ஒரு பேப்பர் ஷீட்டின் மூலமாக விளக்கி இருக்கிறேன் தற்போதைக்கு இந்த பேப்பர் ஷீட்டை கிராஃப்பின் ஷீட் என்று அனுமானித்துக் கொள்வோம் இப்போது இதை நான் ரோல் செய்ய முடியும் அதன் மூலமாக ஒரு சிலிண்டர் அதாவது ஒரு ஹாலோ சிலிண்டரை செய்திருக்கிறேன் ஷீட்டில் உள்ள அணுக்களின் அமைப்பு எவ்வாறு டியூபில் உள்ள அணுக்களின் அமைப்போடு தொடர்புடையது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் நான் இங்கு டியூபை பெறுவதற்கு ஒரு ஷீட்டை செய்து மாற்றியுள்ளேன் பல வழிகளில் இது ஒரு வழியாகும் மேலும் நான் இந்த ஷீட்டை செய்யும்பொழுது திருகவும் முடியும் இவ்வாறு படத்தில் இருப்பதைப் போல இந்த டியூபை திருகி உள்ளேன் நாம் இவ்வாறு ஷீட்டை ரோல் செய்து திருகுவதன் மூலமாக ஒரு டியூபை பெற்றுள்ளோம் இது முதலில் நாம் செய்ததிலிருந்து வேறுபட்டு உள்ளது அதாவது நான் இங்கே உங்களுக்கு காட்டுவது திருகப்பட்ட டியூப் இது சிராலிட்டி என்று அழைக்கப்படுகிறது இது நேனோ டியூப் பற்றி அறிந்து கொள்ள வேண்டியதில் மிக முக்கியமான ஒன்றாகும் ஒவ்வொரு நானோ ட்யூபும் எந்த வடிவத்தில் உள்ளது என்பது நாம் அறிய வேண்டும் இந்த சமச்சீரின்மை பண்பு அமைப்பு ரீதியான சில விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்கிறது இது நேனோ ட்யூபின் பண்புகளிலும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதாவது மெட்டீரியலின் கண்டக்டிவிடி பண்பு ஒரு டியூப் திருகப்பட்டுள்ள விதத்தைப் பொறுத்து உள்ளது சிராலிட்டி பற்றி அறிந்து கொள்வது மற்றும் அதற்குரிய மதிப்பு என்ன என்பது இவையெல்லாம் நானோ டியூபை விளக்குவதற்கு முக்கியமானதாகிறது இதன் மூலமாக அந்த ட்யுபினால் என்ன நிறைவேற்ற முடியும் என்பதை அறிய முடியும் அதனால் நாம் கட்டமைப்பு தொடர்பான சில விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் இங்கே நீங்கள் பார்ப்பது ஒரு கிராபின் ஷீட் நாம் சில விஷயங்களை இதை அடிப்படையாகக் கொண்டு பெறப் போகிறோம் இங்கே இந்த ஷீட்டில் கார்பன் அணுக்கள் அருங்கோண பிணைப்பில் பிணைக்கப்பட்டுள்ளன முழு ஷீட்டும் பிணைக்கப்பட்டுள்ளது அதில் ஒன்றை மட்டும் முன்னிலைப்படுத்தி இருக்கிறேன் ஒரு நேனோ டியூபை பெற இந்த மாதிரி ஒரு ஷீட்டை நாம் ரோல் செய்து இருக்கிறோம் இதை செய்யும்போது எவ்வாறு செய்தோம் என்பது முக்கியமான கருத்தாக உள்ளது நான் இங்கே சொல்வது என்னவென்றால் 2 அருங்கோணங்களை படத்தில் காட்டியபடி எடுத்துக்கொள்வோம் இந்த இரண்டையும் அடையாளப்படுத்த O மற்றும் A என்ற குறியீடுகளை பயன்படுத்தியுள்ளேன் நான் இதை ரோல் செய்யும் போது பாயிண்ட் "A" பாயிண்ட் "O" வுடன் ஒன்றாக இணையுமாறு ரோல் செய்துள்ளேன் எனவே ரோல் செய்த ட்யூபில் இரண்டும் ஒன்றின் மேல் ஒன்றாக உள்ளன நான் எவ்வாறு இந்த ஷீட்டை ரோல் செய்துள்ளேன் என்பதை மிகக் குறிப்பாக உணர்த்தி உள்ளேன் நீங்கள் வேறு ஒரு ஷீட்டை தனியாக எடுத்து இதே மாதிரி O மற்றும் A என்று அதில் குறிப்பிட்டு பின்பு அந்த ஷீட்டை இரண்டு பாய்ண்டுகளும் ஒன்றாக இணையுமாறு ரோல் செய்ய வேண்டும் இப்போது இந்த இரண்டு ட்யூபுகளும் அதாவது ஏற்கனவே செய்த டியூப் மற்றும் தற்போதுள்ள டியூப் இரண்டும் ஒரே மாதிரியாக உள்ளன இந்த இரண்டும் ஒரே மாதிரியான திருகுகளை கொண்டுள்ளன இந்த இரண்டு ட்யூபுகளும் ஒரே மாதிரியாக ஒரே வகையான திருகுகளை பெறுவதால் இவற்றின் பண்புகள் மிகச்சரியாக வரையறுக்கப்பட்டுள்ளன கிராபின் ஷீட்டை பொறுத்தவரையில் இரண்டு திசைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன சமச்சீர் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இந்த இரண்டு திசைகளில் நிறைய விஷயங்கள் உள்ளன சமச்சீர் காரணமாக இந்த திசைகளுக்கு வெளியேயும் உள்ளேயும் ஒரே மாதிரியாக உள்ளது இதில் ஒரு திசை ஜிக் ஜேக் திசை எனப்படுகிறது எடுத்துக்காட்டாக ஒரு கோட்டினால் குறிக்கப்பட்டு இருப்பதைபார்க்கிறீர்கள் எடுத்துக்காட்டாக இது ஜிக் ஜேக் திசை இந்த திசையில் நீங்கள் பார்க்கும்போது ஜிக் ஜேக் அமைப்பை பெறுவீர்கள் ஆகையால் கிராபின் ஷீட் கட்டமைப்பை பொறுத்தவரையில் அதை எளிதாக காட்சிப்படுத்த இயலும் ஆகையால் நீங்கள் இந்த திசையை ஜிக் ஜேக் திசையில் காட்சிப்படுத்த முடியும் இன்னொரு திசையில் டாட்டட் லைன் நான் இங்கு வரைந்துள்ளேன் இது நாம் பார்க்கவேண்டிய மற்றொரு வகையான லைன் இது ஆர்ம் சேர் திசை என்று அழைக்கப்படுகிறது எனவே நான் முதலில் வரைந்தது ஜிக் ஜேக் திசை இரண்டாவது இங்கே வரைந்தது ஆர்ம் சேர் திசை லிட்டரேச்சர்களில் உள்ள பொதுவான விளக்கத்திலிருந்து இந்த வார்த்தைகளை உபயோகப் படுத்தி இருக்கிறேன் ஏன் இதை ஆர்ம் சேர் என்கிறோம் அத்திசையில் இது ஒரு நாற்காலியின் அடிப்பாகம் ஆகும் இவற்றை 2 நாற்காலியின் கைகளாகவும் கருதினால் இது ஆர்ம் சேர் அமைப்பில் இருக்கும் அதனால் இந்தப் பெயர் ஏற்பட்டிருக்கலாம் எனவே நீங்கள் இதை ஆர்ம் சேர் என்றே விவரிக்கலாம் இதன் திசையானது நான் இங்கே புள்ளிகள் மூலமாக வரைந்துள்ள கோடு அதாவது டாட்டட் லைன் இந்த ஆர்ம் சேர் திசையை குறிப்பதாகும் நான் இங்கே OA என்ற வெக்டர் வரைந்துள்ளேன் O என்பது ஆரம்பப்புள்ளி A என்பது லேட்டிசின் இன்னொரு புள்ளி OA என்பது ஜிக் ஜேக் திசைக்கும் ஆர்ம் சேர் திசைக்கும் இடையில் உள்ள வெக்டர் இதே மாதிரி பல வெக்டர்கள் ஜிக் ஜேக் திசைக்கும் ஆர்ம் சேர் திசைக்கும் இடையே உள்ளன நான் முன்பே சொன்னது போல் சமச்சீரின் காரணமாக இரண்டு பக்கங்களிலும் ஒரே மாதிரியான அமைப்புகள் இடம்பெறுகின்றன இப்போது ஜிக் ஜேக் மற்றும் ஆர்ம் சேர் திசை அமைப்புகளை பற்றி தேவையான அளவு தெரிந்துகொண்டோம் இங்கே அடிப்படையில் சொல்வதென்றால் நாம் ஒரு ஷீட்டை ரோல் செய்து A புள்ளி O உடன் இணையும் விதமாக ரோல் செய்தோம் OA என்ற வெக்டர் ஜிக் ஜேக் திசையுடன் அமைக்கும் கோணம் θ இங்கே X மற்றும் Y திசைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன சில கணக்கீடுகளுக்காக X மற்றும் Y திசையின் யூனிட் வெக்டர் x ̂ மற்றும் y ̂ ஐ பயன்படுத்துகிறோம் மேலும் இங்கே பார்ப்பது ஒரு வெக்டர் a1 மற்றும் a1 இவை கிராபின் ஷீட்டின் யூனிட் வெக்டர்கள் ஆகும் எனவே இங்கே காட்டப்பட்டுள்ள OA என்ற வெக்டர் சிரல் வெக்டர் என்றழைக்கப்படுகின்றன எனவே இதன் குறியீடு Ch சிரல் வெக்டர் OA என்பது na1ma1 இங்கே n மற்றும் m ஆகியவை முழு எண்கள் ஆகும் நாம் இங்கே காண்பது ஒரு திசை a1 குறிக்கப்பட்டுள்ளது இந்த a1 திசையானது ஜிக் ஜேக் திசையிலேயே அமைந்துள்ளது இந்த இரண்டு திசைகளும் ஒன்றின் மேல் ஒன்று இணைந்துள்ளன நாம் n×a1 மற்றும் m×a1 கூறும்போது a1a1 என்ற காம்பினேஷனை பெற்றுள்ளோம் இது O வில் இருந்து ஆரம்பித்து A ஐ பெறுவதற்கு உதவுகிறது நீங்கள் இங்கு பார்த்தால் நான் a1 திசையை அடைவதற்கு ஐந்து படிகள் செல்ல வேண்டும் A திசையில் செல்வதற்கு இரண்டு படிகள் செல்ல வேண்டும் ஆகையால் ஐந்து படிகள் a1 திசையிலும் இரண்டு படிகள் a1 திசையிலும் சென்று A அடைய வேண்டும் ஆகையால் OA என்பது 5a12a1 இதன் விளக்கத்தை பார்க்கும்போது OA என்பது 5a12a1 எனவே இந்த வகையில் n மற்றும் m ஆகியவை 5 மற்றும் 2 நீங்கள் வெவ்வேறு விதமான n மற்றும் m மதிப்புகளை வேறு வேறு வகைகளில் பெறலாம் இவ்வாறாக ஷீட்டிலிருந்து உருவாக்கப்பட்ட கிட்டத்தட்ட எல்லா ட்யூபுகளிலும் n மற்றும் m மதிப்புகளை இவ்வாறாகவே விளக்க முடியும் இந்த மதிப்புக்களிலிருந்து நீங்கள் உருவாக்கிய ட்யூபின் பண்புகளை பற்றி ஒரு முழுமையான கருத்தை அறிந்து கொள்ள முடியும் இந்த mn மதிப்புகள் வாயிலாக ட்யூபின் மேலும் சில பண்புகளை நாம் வரையறுக்க முடியும் இவற்றை அடுத்த வகுப்பில் காண்போம் இங்கே a1 மற்றும் a1 வெக்டரை உருப்பெருக்கி உள்ளேன் X மற்றும் Y திசையின் யூனிட் வெக்டர்கள் x ̂ மற்றும் y ̂ இங்கு நாம் 2 அறுங்கோணங்களைப் பெற்றுள்ளோம் எனவே இதன் உள்ளடக்கக் கோணம் 120 டிகிரி எனவே இது 120 டிகிரி என்றால் மீதம் இருப்பது 60 டிகிரி சரி பாதியாக இங்கே இருப்பது 30 டிகிரி இவைதான் முக்கோணத்தின் கோணங்களாக இங்கே உள்ளன X மற்றும் Y திசையின் யூனிட் வெக்டர்களைப் பொறுத்து a1 என்பதை எப்படி எழுதவேண்டும் என்று பார்க்கிறோம் இதற்கு இந்தக் கோட்டை நீட்டித்து வரைந்துள்ளேன் அதன் மூலமாக a1 கிடைத்துள்ளது இந்த இரண்டு டெர்ம்களில் உள்ள a1 களின்மாடுலஸ் மதிப்பை பெற்றால் cos 30 X திசையில் √32 sin Y திசையில் 12 எனவே a1 √32 x ̂ a2 y ̂ படத்தில் காட்டியவாறு ஆரம்பப் பள்ளியிலிருந்து இங்கே B புள்ளி வரை இதன் மதிப்பு X திசையில் √32 x ̂ B புள்ளியிலிருந்து C செல்லும்போது இதன் மதிப்பு Y திசையில் a2 y ̂ இது வெக்டர் ஆதலால் எதிர் திசையில் அமைந்துள்ளது எனவே a1 ஐ X திசையில் எழுதினால் அந்த தொலைவு a √32 x ̂ ஆனால் Y திசையில் எழுதும்போது அது எதிர் திசையில் கிடைக்கும் முன்பு பார்த்த திசையில் மேலே சென்றால் இப்போது கிடைப்பது கீழ்நோக்கி கிடைக்கும் எனவே இதன் மதிப்பு a2 y ̂ எழுதுகிறோம் a1 மற்றும் a1 எனவே இது √3acc க்கு சமமாக உள்ளது acc பிணைப்பு நீளம் எவ்வாறு பெற முடியும் நீங்கள் இங்கே பார்க்கும் எடுத்துக்காட்டு இந்த acc அறுங்கோணத்தின் எல்லா பக்கங்களிலும் ஒரே மாதிரியாக உள்ளது எனவே acc என்பது அறுங்கோணத்தின் ஒரு பக்கம் ஒரே மதிப்பைப் பெறுகிறது அதனால் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள தூரம் படத்தில் காட்டியவாறு இந்த புள்ளியிலிருந்து அந்த புள்ளி வரைக்கும் acc இப்போது நாம் இதை செங்குத்தான கோட்டால் இரு சமமாக பிரிக்க முற்பட்டால் படத்தில் இங்கே வந்து அடையும் நாம் பெறுவது இங்கு 30 டிகிரி நாம் ஏற்கனவே பெற்ற மதிப்பான cc × cos 30 அதாவது √32 இதிலிருந்து பாதி அளவாகும் ஏனெனில் நாம் இங்கு பை செக்டர் வரைந்துள்ளோம் எனவே a என்பது acc க்கு சமமாகிறது இதைத்தான் இங்கு குறிப்பிட்டுள்ளேன் இவ்வாறாக ஒன்றுக்கொன்று தொடர்பு படுத்தப்படுகிறது இங்கு சிரல் வெக்டரை na1ma1 என்று எழுதுகிறோம் அதாவது Ch na1ma2 நாம் ஏற்கனவே a1 வெளிப்பாட்டையும் a1 வெளிப்பாட்டையும் சிரல் வெக்டர் மதிப்பையும் பார்த்திருக்கிறோம் இங்கு அதை உபயோகிக்கும்போது Ch na√32ma√32x ̂na2 ma2y ̂ a1 டெர்ம் ma √32x ̂ இரண்டாவது சமன்பாடு ma2y ̂ X மற்றும் Y திசைகளில் உள்ள டெர்ம்களை ஒன்றிணைத்தால் Ch na√32ma√32x ̂na2 ma2y ̂ இது எனவே இது சைகள் நாம் டைரக்சன் திசை மற்றும் X திசையில் உள்ள யூனிட் வெக்டரை Y திசையில் உள்ள யூனிட் வெக்டரோடு இணைக்கும் பொழுது சிரல் வெக்டரின் மதிப்பை பெறுகிறோம் முந்தைய ஸ்லைடில் நாம் பார்த்த சமன்பாட்டை இங்கே கொடுத்துள்ளேன் இங்கு இரண்டு சமன்பாடுகள் உள்ளன அதன் வெக்டர் குறியீடுகளையும் கொடுத்துள்ளோம் இதில் x ̂y ̂x ̂y ̂ இந்த மதிப்பை சமன்பாட்டில் எழுதினால் சிரல் வெக்டரின் வெளிப்பாட்டை பெறுகிறோம் Ch na1ma1 na√32 ma√32 x ̂ na2 ma2 y ̂ சிரல் வெக்டரின் மதிப்பை பெற்றபின் நானோ ட்யூபில் இன்னும் இரண்டு காரணிகள் இணைந்துள்ளன அதைப்பற்றி அறிய வேண்டும் n மற்றும் m ன் அடிப்படையில் ட்யூபின் விட்டம் என்ன அந்த மதிப்பை பெற வேண்டும் n மற்றும் m ன் அடிப்படையில் பார்த்தால் திருகப்பட்ட ட்யூபில் மற்றொரு காரணி தீட்டாவின் மதிப்பு என்ன ஏற்கனவே நாம் பார்த்ததுபோல் இந்த இமேஜில் ஒரு ஷீட்டை ரோல் செய்யும் பொழுது O மற்றும் A புள்ளிகள் ஒன்றின்மேல் ஒன்று இணைந்து உள்ளவாறு ரோல் செய்தோம் எனவே இதன் அர்த்தம் O விலிருந்து A செல்லும் கோடு அதன் சுற்றளவு ஆகும் "O" புள்ளியை "A" புள்ளியுடன் இணைத்து ஒரு ட்யூப் உருவாக்கினோம் அடிப்படையில் OA வெக்டர் இங்கிருந்து சென்று பின்பு திரும்பவும் இங்கு வருகிறது எனவே இதுதான் சிரல் வெக்டர் ஆகையால் சிரல் வெக்டரின் அளவு என்பது ட்யூபின் சுற்றளவு ஆகும் டியூப் ஆனது வடிவமைப்பில் வட்டமாக இருப்பதால் இங்கு நாம் விட்டத்தை " D" என்று எடுத்துக் கொண்டால் இதன் சுற்றளவு πD ஆகும் முக்கியமாக சிரல் வெக்டரின் அளவு நானோ ட்யூபின் சுற்றளவுக்கு இணையாக உள்ளது எனவே இவ்வாறாக ஒரு தட்டையான பேப்பரில் நாம் பார்த்த வெக்டர் அளவை அந்த வெக்டரின் அளவுக்கும் ஒரு டியூபை ரோல் செய்து ட்யூபின் விட்டத்துக்கான ஒரு உறவை கண்டறிந்தோம் மேலும் சிரல் வெக்டரின் வெளிப்பாட்டை பெற்றோம் இதை உபயோகப்படுத்தி இந்த கணக்கீடுகளை முழுமைப்படுத்துவோம் இங்கே நாம் காண்பது Ch √32na√32ma x ̂ n2 a m2 a y ̂ இப்போது Ch ன் மாடுலஸ் 2 √a2b2 ஆகும் இது இங்கே படத்தில் காட்டில் இரண்டு டெர்ம்களில் ஸ்கொயர் ரூட் எடுத்து பின்வரும் சமன்பாட்டில் எழுதுகிறோம்

இவ்வாறாக மேற்கூறிய சமன்பாட்டை எழுதினோம் இந்த சமன்பாட்டை எளிமை படுத்தினால் என்ன கிடைக்கும் இங்கே எண் n2a2 உள்ளது இரண்டு டெர்ம்களின் n2a2 எடுத்துக்கொண்டால் நாம் காண்பது 34 n2a2 that is14 n2a2 இந்த 2√n2 a2 மற்றொரு 34 m2 a2 கூட்டினால் அதன் கூட்டுத்தொகை m2 a2 எனவே இப்போது 2×34 nma2 2×n m4 a2 எண்களின் கூட்டுத்தொகை மட்டும் கணக்கிட்டால் 2 into 34 14 அதாவது 12 n m இப்போது முழுவதும் a2 ஆல் பெருக்கப்படுகிறது இதை மேலும் எளிது ஆக்கினால் இவ்வாறாக a2 கிடைக்கிறது a இங்கே √3acc க்கு சமமாக உள்ளது மேலும் acc யை 3×n2m2nm என்று எழுதலாம் இதை a யில் இருந்து எழுதலாம் அல்லது acc பயன் படுத்தியும் எழுதலாம் So எனவே சிரல் வெக்டரின் மாடுலஸ் πD க்கு சமமாக உள்ளது ஆகையால் இதைப் பின்வருமாறு எழுதினால் πD a×√3n2m2nm க்கு சமமாக உள்ளது அதாவது உங்களுக்கு கிடைப்பது Dacc√3n2m2nm ஆகையால் நாம் m மற்றும் n மதிப்புகளில் இருந்து தொடங்கி இவ்வாறு ட்யூபின் விட்டத்தை எவ்வாறு கண்டறியலாம் என்பதைப் பார்த்தோம் அதன் மூலமாக விட்டத்தை சுற்றளவுக்கு தொடர்பு படுத்தினோம் இங்கு சுற்றளவு என்பது திட்டம் π× ட்யூபின் விட்டம் அடிப்படையில் ஒரு டியூபை உருவாக்கி அதன் சுற்றளவின் மதிப்பை பெற்றோம் பின்பு சுற்றளவின் மதிப்பு சிரல் வெக்டரின் மதிப்பாகும் அதனால் சிரல் வெக்டரை ட்யூபின் πD யுடன் தொடர்பு படுத்துவதன் மூலமாக D யை m மற்றும் n மதிப்புகளில் விளக்க முடியும் இங்கு சிரல் வெக்டரை எழுதியுள்ளேன் a1 ன் மாடுலஸ் a இப்போது சிரல் வெக்டர் Ch n×a1m×a1 a1 மற்றும் a1 n மற்றும் m டெர்ம்களில் அறிவோம் அதனால் சிரல் வெக்டர் இந்த மதிப்புகளில் கிடைத்துள்ளது இபோது மாடுலஸ் எடுத்து πD யுடன் தொடர்புபடுத்தினால் ட்யூபின் விட்டம் nm மதிப்புகளில் கிடைக்கிறது இதன் மூலமாக கார்பன் நானோ டியூபை திருகினால் எவ்வாறு ஒரு ட்யூப் உருவாக்கப்படுகிறது அதன் மூலமாக நானோ ட்யூபின் விட்டத்தை n மற்றும் m மதிப்புகளில் பெறுவது எப்படி என்பதை பார்த்தோம் எனவே இந்த nm மதிப்புகள் நேனோ ட்யூபின் விட்டத்தை நமக்கு எடுத்துரைக்கின்றன இப்போது மற்றுமொரு காரணியாக OA எடுத்துக்கொண்டால் அதாவது OA என்பதன் மதிப்பு நமக்கு ட்யூபின் விட்டத்தை தருகிறது இப்போது சிரல் கோணத்தையும் நாம் கண்டறிய உள்ளோம் நானோ ட்யூபில் சிரல் வெக்டர் மற்றும் சிரல் கோணம் ஆகிய இரண்டும் முக்கியமான காரணிகளாகும் இப்போது இந்த சிரல் வெக்டரை பொருத்து சில கணக்கீடுகளை நாம் மேற்கொண்டால் ரல் வெக்டரை அடிப்படையாகக்கொண்டு சிரல் கோணம் θ பெற முடியும் இங்கு நான் இரண்டு வெக்டர்களின் a1 மற்றும் சிரல் வெக்டரின் டாட் ப்ராடக்ட்டை எடுத்தால் a1 அளவு மற்றும் சிரல் வெக்டரின் அளவு மற்றும் இவை இரண்டுக்குமான θ அளவின் cos மதிப்பினால் பெருக்கினால் கிடைப்பது டாட் ப்ராடக்ட் இந்த கோணம் θ என்பது சிரல் கோணமாகும் டாட் ப்ராடக்ட் என்பது a1 மற்றும் சிரல் வெக்டரின் இரண்டுக்குமான மாடுலசை θ அளவின் cos மதிப்பினால் பெருக்கினால் கிடைப்பது இவ்வாறாக சில அணுகுமுறையைப் பயன்படுத்தி சமன்பாட்டை உபயோகப்படுத்தி சிரல் கோணம் θ நாம் பெற்றுள்ளோம் a1 அளவு மற்றும் சிரல் வெக்டரின் அளவு மற்றும் இவை இரண்டுக்குமான θ அளவின் cos மதிப்பினால் பெருக்கினால் கிடைப்பது டாட் ப்ராடக்ட் இந்த கோணம் θ என்பது சிரல் கோணமாகும் இந்த சிரல் வெக்டர் Ch na√32 x ̂ ma√32 also x ̂ na2 y ̂ ma2 y ̂ இதற்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தால் கிடைப்பது √32 x ̂√3a2 மற்றும் a2y ̂ a1 மற்றும் சிரல் வெக்டர்கள் இரண்டுக்குமான மாடுலசை θ அளவின் cos மதிப்பினால் பெருக்கினால் கிடைப்பது இவ்வாறாக சமன்பாட்டை உபயோகப்படுத்தி சிரல் கோணம் θ நாம் பெற்றுள்ளோம் இதை எளிமைப்படுத்தி எழுத கிடைப்பது a2 x 2 √n2m2n m இப்போது முந்தைய ஸ்லைடில் நாம் பார்த்ததில் இருந்து I into cos θ is equal to 2 n m2 a2 மீண்டும் எளிமைப்படுத்தி a2 மற்றும் a2 நீக்கினால் கிடைப்பது இந்த சமன்பாட்டில் கண்ட θ என்பது சிரல் கோணம் சிரல் வெக்டரை பொருத்து சில கணக்கீடுகளை நாம் மேற்கொண்டால் சிரல் வெக்டரை அடிப்படையாகக்கொண்டு சிரல் கோணம் θ பெற முடியும் இந்த இரண்டு மதிப்புகளும் nm மதிப்புகளை கொண்டு பெற முடியும் இங்கு சில கணக்கீடுகளை வெக்டர் கணித வாயிலாக உபயோகித்து அதன் மூலமாக டாட் ப்ராடக்ட் மூலமாக விட்டம் D யை பெற்றுள்ளோம் இதன் மூலமாக முக்கிய காரணிகளை nm மதிப்புகள் வாயிலாக மிக விரிவாக தெரிந்து கொண்டோம் வெவ்வேறு விதமான கார்பன் நானோ ட்யூபுகளை வரையறுக்கவும் அவற்றை விளக்கவும் தேவையான n மற்றும் m மதிப்புகளை கணக்கீடுகள் வாயிலாக தெரிந்துகொண்டோம் கார்பன் நானோ ட்யூபுகளில் இரண்டு வகையான ஜிக் ஜேக் மற்றும் ஆர்ம் சேர் நானோ ட்யூபுகளை பற்றி பார்த்தோம் இந்த கார்பன் நானோ ட்யூபுகள் சிரல் நானோ ட்யூபுகள் என்று அழைக்கப்படுகின்றன என்பதை அறிந்து கொண்டோம் இதன் மூலமாக சிரல் கோணத்தையும் பெற்றோம் இந்தச் சிரல் கோணம் தான் பொதுவாக ஒரு நேனோ டியூப் ஜிக் ஜேக் அல்லது ஆர்ம் சேர் இவற்றில் எந்த வகை என்பதை எடுத்துக்காட்டுகிறது இவற்றை விளக்குவதற்கு nm மதிப்புகள் மிக உபயோகமாக உள்ளன இந்த இரண்டு மதிப்புகளும் சமமாக இல்லையெனில் அந்த நேனோ டியூப் சிரல் வகையாகும் இவற்றுக்கு சில குறிப்பிட்ட மதிப்புகள் உள்ளன m 0 மதிப்புக்கு சமமாக இல்லையெனில் m க்கு நிறைய மதிப்புகள் இருக்கும் ஆனால் அவை n மதிப்புக்கு சமமாக இல்லை என்றால் அது சிரல் வகை நேனோ டியூப் இந்த nm மதிப்புகளை சிரல் கோணத்தோடு தொடர்பு படுத்த முடியும் அதன் மூலமாக nm மதிப்புகளை நேனோ ட்யூபின் விட்டத்துடனும் தொடர்புபடுத்த முடியும் நானோ டியூபை n மற்றும் m மதிப்புகள் வாயிலாக விளக்க முற்பட்டால் அதிலிருந்து பல செய்திகளை பெறலாம் இந்த nm மதிப்புகளை அடிப்படையாகக்கொண்டு நேனோ ட்யூபின் எலக்ட்ரானிக் பண்புகள் நிலைப்படுத்த பட்டுள்ளன அல்லது ஒரு குறிப்பிட்ட வகையை இந்த டியூப் சேர்ந்ததாக இருக்கும் என்பதை எடுத்துரைக்கின்றன அதனால் இவ்வாறான கணக்குகள் நானோ டியூபை பொறுத்தவரையில் மிகவும் பயனுள்ளவையாக உள்ளன இவ்வாறு ட்யூபின் பண்புகளைப் பொருத்தவரையில் ஒரு சிறப்புத் தன்மையை இது பிரதிபலிக்கிறது அதனால் இங்கு விளக்குவதில் இது மிகவும் முக்கியமானதாகும் பின்வரும் அடுத்த வகுப்புகளில் இந்த எல்லா விளக்கங்களையும் அவை எவ்வாறு பண்புகளோடு தொடர்பு படுத்தப்படுகின்றன என்பதையும் காணலாம்